காலை வணக்கம் நாம் வலுவூட்டப்பட்ட கட்டுமான பகுதிகளைத் தொடர்வோம் இன்று நான் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்களுக்கான P M தொடர்புகளைப் பார்க்க விரும்புகிறேன் அதன் பிறகு வளைக்கும் மற்றும் அச்சு சுமைக்கான வடிவமைப்பைப் பார்க்க இது நம்மை இட்டுச் செல்லும் இது குறியீட்டில் அனுபவபூர்வமான முறையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தேசிய கட்டிடக் குறியீடு மற்றும் வலுவூட்டப்பட்ட கட்டுமானத்தின் பிரிவு ஆகும் எனவே குறியீட்டில் உள்ள மருந்துகளுக்குச் செல்வதற்கு முன் வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்களுக்கான P M தொடர்புகளைப் பார்ப்பது அவசியம் ஆனால் வேலை அழுத்த அணுகுமுறைக்குள் பார்க்க வேண்டும் எனவே இன்று நான் செய்யப் போவது என்னவென்றால் நேரியல் மீள் நடத்தையின் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய வெளிப்பாடுகளின் தொகுப்பை உருவாக்குங்கள் ஆனால் எஃகு மற்றும் கட்டுமானம் இரண்டிற்கும் வேலை அழுத்தங்களைப் பயன்படுத்தி பின்னர் வெவ்வேறு மண்டலங்களைப் பாருங்கள் P M ஊடுருவும் வளைவு எனவே அந்த மண்டலங்களில் பகுப்பாய்வு வெளிப்பாடுகள் உருவாக்கப்படலாம் மற்றும் நீங்கள் அதை ஒரு வடிவமைப்பு கருவியாகப் பயன்படுத்தலாம் எனவே அச்சு சுமை மற்றும் தருணத்தின் அடிப்படையில் தேவையைப் பொறுத்து அது P M இன்டராக்ஷன் வளைவுக்குள் அல்லது அதன் மீது அமைந்திருந்தால் நீங்கள் வடிவமைப்பைச் சரிபார்ப்பது அல்லது தேவைக்கும் இடைவினை வளைவுகளுக்கும் இடையிலான ஒப்பீட்டின் அடிப்படையில் வடிவமைப்பை மாற்றுவது இருப்பினும் நான் கூறியது போல் வடிவமைப்பு அணுகுமுறையின் அடிப்படையில் தேசிய கட்டிடக் குறியீடு பரிந்துரைகள் அனுபவபூர்வமானவை அதை நாம் பின்னர் ஆராய்வோம் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான சுவர்களுக்கான P M தொடர்புகளை நீங்கள் பார்க்கும்போது நாம் உண்மையில் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் ஹாலோ பிளாக் கட்டுமான வேலைகளைப் பார்க்கிறோம் இப்போது அவை கான்கிரீட் வெற்றுத் தொகுதிகளாக இருக்கலாம் அல்லது எஃகு வலுவூட்டல் மற்றும் கூழ்மப்பிரிப்பு கொண்ட துளையிடப்பட்ட களிமண் செங்கல் தொகுதிகளாக இருக்கலாம் எனவே நாம் அடிப்படையில் களிமண் செங்கற்களில் துளைகள் அல்லது கான்கிரீட் தொகுதிகள் மற்றும் அதனால் வரும் பலம் ஆகியவற்றை ஆய்வு செய்கிறோம் நீங்கள் பயன்படுத்தும் பல்வேறு வகையான அலகுகள் தேவை பின்னர் நிச்சயமாக நீங்கள் காணக்கூடிய தருண திறன்களில் ஒரு முக்கியமான வேறுபாடு சுவரில் உள்ள வலுவூட்டல் உள்ளமைவைப் பொறுத்தது எனவே இங்கே கூறப்பட்டுள்ள வலுவூட்டல் உள்ளமைவு நீங்கள் ஒரு பரவல் உள்ளமைவு அல்லது செறிவூட்டப்பட்ட உள்ளமைவு உரிமையைப் பார்க்கிறீர்கள் இப்போது வலுவூட்டலின் பரவலான உள்ளமைவு மற்றும் வலுவூட்டலின் செறிவூட்டப்பட்ட உள்ளமைவு என்பதன் மூலம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் நீங்கள் ஹாலோ பிளாக்குகளைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் உங்கள் சுவர் 468 ஆக இருந்தால் சுவரின் முழு நீளத்தையும் உருவாக்க உங்களுக்குத் தேவைப்படும் வெற்றுத் தொகுதிகளின் எண்ணிக்கையைப் பொறுத்து வலுவூட்டலின் இருப்பிடத்தை நீங்கள் வடிவமைக்கிறீர்கள் என்பதைக் கருத்தில் கொண்டு பிளேன் நெகிழ்வான சுவர்கள் அல்லது வெட்டு சுவர்களில் நெகிழ்வான சுவர்கள் எஃகு வலுவூட்டல் வைப்பது ஒன்று செறிவூட்டப்பட்டு சுவர்களின் முனைகளில் வைக்கப்படலாம் அச்சில் நீங்கள் சுவரின் மையத்திலிருந்து வெகு தொலைவில் எஃகு வலுவூட்டலை வைக்கப் போகிறீர்கள் எனவே உங்கள் நெகிழ்வு எஃகு வைப்பது ஒரு நல்ல முறையாகும் நீங்கள் சுவரின் மையக் கோட்டிலிருந்து வெகு தொலைவில் ஒரு நெகிழ்வு எஃகு வைக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே நீங்கள் நெகிழ்வான எஃகு மீது கவனம் செலுத்துகிறீர்கள் நெகிழ்வான எஃகு பரவுவதை நீங்கள் தேர்வு செய்யலாம் அது சரி ஆயினும்கூட உங்களுக்குத் தேவைப்படும் குறைந்தபட்ச செங்குத்து வலுவூட்டல் நீங்கள் ஃப்ளெக்சுரல் ஸ்டீலாக வழங்கும் இந்த எஃகுக்கு மேல் வழங்கப்பட வேண்டும் எனவே செங்குத்து எஃகுக்கு இடையேயான குறைந்தபட்ச இடைவெளி தேவைகள் எப்படியும் நான் எஃகு வலுவூட்டலை நெகிழ்வு எஃகாக முனைகளில் வைக்க தேர்வு செய்தாலும் அல்லது செங்குத்து வலுவூட்டலின் குறைந்தபட்ச இடைவெளியை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் எனவே அவற்றை செறிவூட்டப்பட்ட முனைகளில் வைக்க வேண்டுமானால் செங்குத்து மற்றும் கிடைமட்ட எஃகு விநியோகத்திற்கான தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்திருக்க குறியீட்டிற்குத் தேவைப்படும் குறைந்தபட்சம் சில கூடுதல் செங்குத்து எஃகுகளை வழங்க வேண்டும் எனவே நீங்கள் படத்தில் பார்ப்பது போல் இந்த செங்குத்து பட்டைகள் அனைத்து மாற்று வெற்றுப் பகுதிகளிலும் வைக்கப்பட்டு பரவியிருக்கும் ஒரு உள்ளமைவை நீங்கள் வைத்திருக்கலாம் அல்லது இந்த இரண்டு பார்கள் முதல் பிளாக்கில் வைக்கப்பட்டுள்ளதை உறுதிசெய்யலாம் பார்கள் கடைசித் தொகுதியில் வைக்கப்பட்டுள்ளன எனவே நீங்கள் அவற்றைக் குவிக்கிறீர்கள் நெம்புகோல் கைகள் வித்தியாசமாக இருக்கும் என்பதை நீங்கள் அறிவீர்கள் எனவே மற்ற சூழ்நிலையை விட செறிவூட்டப்பட்ட சூழ்நிலையில் தருண திறன் சிறப்பாக இருக்கும் இது எஃகு எவ்வளவு பரப்பளவு மற்றும் நீங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்பதைப் பொறுத்தது எனவே இது பொதுவாக சரிபார்க்கப்படும் ஒரு முக்கியமான வேறுபாடு மற்ற அம்சம் என்னவென்றால் ஒரு தொகுதியில் ஒரு துவாரத்தில் ஒரு வலுவூட்டும் பட்டை சரியாக வைக்கப்பட்டுள்ள சூழ்நிலையை நீங்கள் காண்கிறீர்கள் அதே குழிக்குள் நீங்கள் இரண்டாவது வலுவூட்டல் பட்டியை வைக்க மாட்டீர்கள் இது அடிப்படையில் ஒரு வடிவியல் தேவை பார்களுக்கு இடையில் உங்களுக்கு போதுமான இடைவெளி இருக்காது மற்றும் குழி மற்றும் பட்டைக்கு இடையில் தெளிவான பரிமாணம் இருக்காது கூழ் கொண்டு நிரப்பப்பட வேண்டிய விளிம்பு ஆகும் எனவே கவர் பரிசீலனைகள் மற்றும் குழியின் அளவு கொடுக்கப்பட்டால் பொதுவாக அது கொடுக்கப்பட்ட குழியில் உங்களுக்குத் தெரிந்த ஒரு பட்டியாக இருக்கும் எனவே வலுவூட்டலை வைப்பது கட்டமைப்பு வடிவமைப்பாளரைப் பொறுத்தது எனவே நீங்கள் செறிவூட்டப்பட்ட வலுவூட்டலுடன் செல்கிறீர்களா அல்லது பரவலான வலுவூட்டலுடன் செல்கிறீர்களா என்பதை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் நிச்சயமாக நீங்கள் முழுமையாக அரைக்கப்பட்ட சுவரைப் பார்க்கப் போகிறீர்களா அல்லது ஓரளவு அரைக்கப்பட்ட சுவரைப் பார்க்கப் போகிறீர்களா எனவே இது மீண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் மேலும் பெரும்பாலும் என்ன நடக்கும் என்பது நீங்கள் எஃகு வலுவூட்டலை வைக்கும் துவாரங்கள் மட்டுமே அது கூழ்மப்பிரிப்பு மற்றும் மற்றவை பொதுவாக குழியாக இருக்கும் ஆனால் அது மீண்டும் ஒரு வடிவமைப்பு தேர்வாகும் எனவே நீங்கள் உண்மையில் அரைக்கப்பட்ட சுவரைப் பயன்படுத்தப் போகிறீர்களா அல்லது பகுதியளவு அரைக்கப்பட்ட சுவரைப் பயன்படுத்தப் போகிறீர்களா என்பதைத் தெரிந்துகொண்டு உங்கள் கணக்கீடுகளைப் பொறுத்த வரையில் தேவையான திருத்தங்களைச் செய்ய வேண்டும் எனவே P M தொடர்பு வளைவுகளை உருவாக்குவதற்கான வேலை அழுத்த அணுகுமுறை எனவே நீங்கள் தேர்ந்தெடுத்த எஃகு Fs ஐப் பொருத்து உங்கள் எஃகில் அனுமதிக்கக்கூடிய அழுத்தம் என்ன என்பதை நீங்கள் நிறுவ வேண்டும் எஃகில் நீங்கள் அனுமதிக்கக்கூடிய அழுத்தம் கட்டுமானங்களின் சுருக்க வலிமையை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இதை நாம் விவாதித்தோம் நிச்சயமாக கூழ் மற்றும் தொகுதியின் வெவ்வேறு பலங்களைக் கருத்தில் கொண்டு உங்கள் வெளிப்பாடுகளின் தொகுப்பை நீங்கள் உருவாக்கலாம் எவ்வாறாயினும் க்ரௌட் குறைந்தபட்சம் பிளாக்கைப் போலவே வலுவாக இருக்க வேண்டும் மற்றும் கணக்கீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்தும் மதிப்பின்படி தொகுதியின் வலிமையைப் பயன்படுத்துவது ஏற்றுக்கொள்ளத்தக்கது எனவே நீங்கள் கட்டுமான f பிரைம் m இன் சுருக்க வலிமையின் மதிப்பீட்டைக் கொண்டிருப்பதாகக் கருதி நீங்கள் வேலை அழுத்தங்கள் என்ன என்பதை நிறுவ வேண்டும் Fa என்பது அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தமாகும் மற்றும் Fb என்பது அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தமாகும் ஆனால் நெகிழ்வு சுருக்கத்திற்கு அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தை 25 சதவிகிதம் அதிகரிக்க அனுமதிக்கப்படுகிறது எனவே Fb என்பது 1 25 மடங்கு Fa ஆக உள்ளது இப்போது Fb என்பது உங்கள் ஸ்டிப்ப்பினஸ் கணக்கீடுகளுக்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டியது அவசியம் நிச்சயமாக இந்த வலிமை அடிப்படையிலான அணுகுமுறையில் நீங்கள் இந்த ஸ்டிப்ப்பினஸ் கணக்கீட்டைப் பயன்படுத்தப் போவதில்லை அதாவது நீங்கள் செல்லவில்லை நெகிழ்ச்சியின் மாடுலஸைப் பயன்படுத்த வேண்டும் எவ்வாறாயினும் நெகிழ்ச்சியின் மாடுலஸ் நாம் முன்பு பார்த்த கட்டுமானங்களின் சுருக்க வலிமையின் செயல்பாடாக மதிப்பிடலாம் எனவே உங்கள் விலகல் சரிபார்ப்பைச் செய்ய நீங்கள் நெகிழ்ச்சியின் கட்டுமான மாடுலஸைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் தொடங்க வேண்டிய அளவுருக்கள் இவை வடிவவியலைப் பார்க்கும்போது அடுத்த ஸ்லைடுகளில் நான் இந்த வடிவவியலைப் பயன்படுத்தப் போகிறேன் எனவே இங்கே உள்ள குறிப்புகளுடன் நம்மைப் பழக்கப்படுத்துவது பயனுள்ளதாக இருக்கும் L என்பது சுவரின் மொத்த நீளம் t என்பது சுவரின் தடிமன் இது ஒன்றும் இல்லை ஆனால் இந்த விஷயத்தில் பிளாக் தடிமன் மற்றும் நீங்கள் ஒரு தொகுதி அல்லது இரட்டைத் தொகுதியைப் பயன்படுத்தப் போகிறீர்களா என்பதைப் பொறுத்து அது நிச்சயமாக மாறுபடும் t என்பது தடிமன் மற்றும் ஒரு பரவலான வலுவூட்டல் உள்ளமைவு பயன்படுத்தப்படுகிறது மற்றும் அது சமச்சீராக வைக்கப்படுகிறது உங்களிடம் உள்ள பார்களின் எண்ணிக்கையைப் பொறுத்து Φ d1 d2 d3 d4 அல்லது di விட்டம் கொண்ட எஃகு வலுவூட்டலின் ஒவ்வொரு வலுவூட்டல் பட்டியும் விளிம்பு இழையிலிருந்து மையக் கோடு வரையிலான தூரத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் பின்னர் அனைத்து வடிவவியலும் பட்டியின் மையக் கோட்டிலிருந்து சுவரின் விளிம்பில் L t மற்றும் எஃகு வலுவூட்டலின் பகுதிகளுக்கு இந்த தூரங்களின் அடிப்படையில் செயல்பட முடியும் செய்யக்கூடிய மற்ற விஷயம் என்னவென்றால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நாம் உண்மையில் பிளேனின் திறனைப் பார்க்கிறோம் நீங்கள் பிளேனின் திறனை மீண்டும் பார்க்கும்போது எஃகு வலுவூட்டலை எப்படி வைக்கிறீர்கள் என்பதுதான் தேர்வு எஃகு வலுவூட்டல் தடிமனாக சுவரின் மையத்தில் ப்ளேன் தருணத்தின் திறனுக்கு வெளியே வைக்கப்படுமா அல்லது குழிக்குள் தொலைதூர விளிம்புகளில் இரண்டு வலுவூட்டல் கம்பிகள் வைக்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதா எனவே பிளேனிற்கு வெளியே உள்ள திசையில் நீங்கள் எஃகு வலுவூட்டலை சுவர் தடிமனின் மையக் கோட்டில் வைத்தால் பட்டியின் திறனுக்கான பங்களிப்பை நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏனெனில் அது மையத்தில் சரியாக இருந்தால் தவிர பெரிய eccentricity மைய பிறழ்ச்சி உள்ளன அதற்குப் பதிலாக நீங்கள் உண்மையில் எஃகு வலுவூட்டலை குழிக்குள் இரண்டு கம்பிகளாகப் பிரித்து வைத்தால் பிளேனின் திசையில் சிறந்த தருணத் திறனைப் பெறலாம் எனவே துவாரங்களுக்குள் எஃகு வலுவூட்டலின் உள்ளமைவு ஒரு வடிவமைப்பாளராக உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு முக்கிய அம்சமாகும் எனவே இந்த உள்ளமைவை மனதில் வைத்து இந்த உள்ளமைவை மனதில் வைத்துக்கொள்ளவும் கொடுக்கப்பட்ட அளவிலான அச்சு சுமைக்கான தருணத் திறனைக் கணக்கிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய வெவ்வேறு மண்டலங்கள் மற்றும் வெளிப்பாடுகளைப் பார்க்கத் தொடங்குவோம் எனவே P M இன்டராக்ஷன் வளைவுகள் உங்கள் கணக்கீடுகளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேர்வு சுருக்க விளைவில் எஃகு வலுவூட்டலின் பங்களிப்பு கருத்தில் கொள்ளப்படுமா இல்லையா என்பதுதான் எனவே பிரிவு விரிசல் உங்களுக்குத் தெரிவு செய்யப்பட்ட பின்னரே நீங்கள் எஃகு பங்களிப்பைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் P M இடைவினைகள் தொடர்பாக நீங்கள் செய்யும் பணியில் கம்ப்ரஷன் ஸ்டீலின் பங்களிப்பை நீங்கள் உண்மையில் உங்கள் கணக்கீடுகளில் கொண்டு வர வேண்டுமா அல்லது அது மிகக் குறைவாக உள்ளதா என்பதை நீங்கள் சரிபார்க்க வேண்டும் எனவே ஒரு சில நிமிடங்களில் நீங்கள் பார்க்கப் போகும் நம் கணக்கீடுகளில் சுருக்க எஃகு பங்களிப்பை நாம் கருத்தில் கொள்ளப் போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இது மீண்டும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு தேர்வாகும் இது P M இன்டராக்ஷன் வளைவுக்கான ஒரு எளிய மாற்றமாகும் எனவே முதல் சூழ்நிலையில் நீங்கள் புவியீர்ப்பு விசைகள் மற்றும் பக்கவாட்டு விசை பிளேனில் உள்ள பக்கவாட்டு விசை ஆகியவற்றின் கலவைக்கு உட்படுத்தப்பட்ட சுவரைக் கொண்டிருக்கிறீர்கள் எனவே நீங்கள் சுருக்கத்தின் சீரற்ற விநியோகத்தைக் கொண்டிருக்கிறீர்கள் இருப்பினும் முழு குறுக்கு பகுதியும் சுருக்கத்தில் உள்ளது எனவே உங்கள் முழு குறுக்குவெட்டு சுருக்கத்தில் உள்ளது உங்கள் முழு குறுக்குவெட்டு வளைவு இல்லை என்ற நிபந்தனையுடன் சுருக்கமாக இருக்கலாம் பிரிவில் பூஜ்ஜியம் வளைக்கும் தருணம் அதாவது இரண்டு முனைகள் பிரிவு முழுமையாக சுருக்கத்தில் உள்ளது ஆனால் இரண்டு முனைகளும் fm1 மற்றும் fm2 ஆகிய இரண்டும் சமமாக இருக்கும் இப்போது fm1 மற்றும் fm2 இரண்டும் சமமாக இருக்கும் போது உங்களுக்கு ஸ்ட்ரெய்ன் கிரேடியன்ட் இல்லாத சூழ்நிலை உள்ளது எனவே நீங்கள் அனுமதிக்கக்கூடிய அழுத்த அழுத்தத்தை Fa ஐ இந்த விஷயத்தில் கட்டுப்படுத்தும் அழுத்த அழுத்தமாகப் பயன்படுத்த வேண்டும் இருப்பினும் அச்சு விசையுடன் கணத்தின் வரையறுக்கப்பட்ட மதிப்புடன் கட்டுப்படுத்தும் அழுத்தம் இனி Fa ஆக இருக்காது ஆனால் Fb இது ஒன்றும் இல்லை ஆனால் நீங்கள் கருத்தில் கொள்ளக்கூடிய 1 25 மடங்கு Fa ஆக இருக்கும் எனவே சுவரின் முழுப் பகுதியிலும் சில வளைவுகள் ஏற்கனவே சுருக்கத்தில் இருக்கும் சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் நான்கு எஃகு கம்பிகளும் சுருக்கத்தில் உள்ளன மற்றும் கணம் திறன் அல்லது அச்சு சுமை திறனுக்கு பங்களிக்கின்றன எனவே C1 C2 C3 மற்றும் C4 ஆகியவை பட்டிகளில் உள்ள அழுத்த சக்திகளின் விளைவாகும் அதேசமயம் நீங்கள் பார்க்கும் சாம்பல் பகுதியானது கட்டுமானங்களில் ல் ஒரு முனையில் fm1 மற்றும் மறுமுனையில் fm2 உள்ள அழுத்த அழுத்த விநியோகம் ஆகும் குறைவாக சுருக்கப்பட்டது நாம் ஒரு அனுமானத்துடன் பணிபுரிகிறோம் அங்கு முழுச் சுவரும் சுருங்கிவிட்டது அது மீண்டும் உங்கள் கணக்கீடுகளுக்கும் உண்மையான செயல்பாட்டிற்கும் இடையில் கவனமாகச் சரிபார்க்க வேண்டிய ஒன்று முதல் மண்டலம் நான் முன்பு பேசிய மண்டலம் மற்றும் அது முன் விரிசல் எனவே சுவரில் செயல்படும் தருணம் உள்ளது மற்றும் முழு பகுதியும் சுருக்கத்தில் உள்ளது குறுக்கு பிரிவில் இன்னும் இறுக்கமான விசைஇல்லை எனவே மண்டலம் ஒன்றில் பார்கள் இறுக்கமான விசையில் இல்லை எனவே இந்த சூழ்நிலையில் உங்கள் சமன்பாடுகளை எவ்வாறு அமைப்பது இங்கே P M என்று நீங்கள் பார்க்கும் மதிப்பு கட்டுமானவேலையில் உள்ள அச்சு விசையின் விளைவே அன்றி வேறில்லை P M என்பது கட்டுமான வேலையில் உள்ள அச்சு விசையின் விளைவாகும் இப்போது சுவரிலேயே மையக் கோடு தொடர்பாக Pm இன் eccentricity மைய பிறழ்ச்சி உள்ளது எனவே அதுவே அமுக்கத்தின் காரணமாக கட்டுமானங்களில் உள்ள eccentricity மைய பிறழ்ச்சி em eccentricity மைய பிறழ்ச்சி எனவே fm1 மற்றும் fm2 ஆகிய அழுத்தங்களின் பரவலைக் கொண்டு நீங்கள் இப்போது மதிப்பிட வேண்டிய வெளிப்பாடுகள் நாம் fm1 மற்றும் fm2 மதிப்புகளுடன் தொடங்குகிறோம் சிறிது நேரத்தில் அதற்கு வருவோம் எனவே அழுத்தங்களின் பரவலின் வடிவவியல் மற்றும் சுவரின் வடிவவியலில் இருந்து விளையும் சக்திகளான C1 C2 C3 மற்றும் C4 ஆகியவற்றின் அடிப்படையில் நீங்கள் சுருக்கத்தின் முக்கோண விநியோகத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் என்பதை நீங்கள் மதிப்பீடு செய்ய வேண்டும் சுவரில் அழுத்தங்கள் நீங்கள் இங்கே பார்க்கும் அமுக்க அழுத்தங்களின் முக்கோண விநியோகம் சுருக்கம் fm1 மற்றும் fm2 இல் முழு சுவர் தெரியும் நீங்கள் மட்டு விகிதம் n ஐப் பயன்படுத்த முடியும் இது எஃகு நெகிழ்ச்சியின் மாடுலஸ் மற்றும் நெகிழ்ச்சியின் மாடுலஸின் விகிதத்தில் இருக்கும் மட்டு விகிதம் அல்லது கட்டுமான என்று எஃகு எனவே இந்த கணக்கீடுகளின் தொகுப்பில் நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அது ஒரு மாற்றப்பட்ட பிரிவில் வேலை செய்கிறது மற்றும் C1 C2 C3 மற்றும் C4 ஆகியவற்றின் மதிப்பை அடைகிறது எனவே சுருக்க அழுத்தங்களின் சீரற்ற விநியோகத்தைப் பொறுத்தவரை இந்த ஒவ்வொரு சூழ்நிலையிலும் fm1 மற்றும் fm2 இன் நிலையான மதிப்புக்கு Ci ஐ மதிப்பிடுவீர்கள் எக்ஸ்ப்ரெஷன்களை அமைத்துவிட்டு மேடை வாரியான கணக்கீட்டிற்குச் செல்லலாம் கட்டுமான விளைந்த அச்சு விசை எனவே ஒவ்வொரு நிலை அழுத்த விநியோகத்திற்கும் அச்சு விசை மற்றும் கணத் திறனின் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை இந்த வழியில் நீங்கள் நிறுவியுள்ளீர்கள் எனவே இந்த வெளிப்பாடுகள் மண்டலம் 1 இல் பயன்படுத்தப்படலாம் மேலும் மண்டலம் 1 இல் நாம் இப்போது பேசிய வெளிப்பாடுகள் கீழே உள்ளன ஆனால் நான் இப்போது கணத்தின் திறனை மதிப்பிடுவதற்கு வெவ்வேறு நிலைகளைப் பார்க்கிறேன் எனவே எனது முதல் புள்ளி என்னவென்றால் சுவர் தூய சுருக்கத்தில் இருக்கும்போது எனது fm1 அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்திற்கு சமம் ஆனால் நான் திறனைப் பார்க்கிறேன் ஆனால் வேலை அழுத்த அணுகுமுறையில் நான் fm1 இன் மதிப்பாகவும் Fa ஆகவும் தொடங்குகிறேன் fm2 இன் மதிப்பு சுவர் முழுமையான சுருக்கத்தில் உள்ளது இந்த குறிப்பிட்ட வழக்கில் கணம் திறன் இல்லை இது சுவரின் அச்சு சுமை திறன் ஆகும் எனவே அதுவே உங்களின் முதல் நிலை பின்னர் நீங்கள் சுருக்கத்தை சீரற்றதாக மாற்றுவதைப் பார்க்கத் தொடங்குகிறீர்கள் இதன் மூலம் ஒரு குறிப்பிட்ட தருணம் கருதப்படுவதால் இனி Fa ஐப் பயன்படுத்த முடியாது எனவே Fb இன் மதிப்பை கட்டுப்படுத்தும் அழுத்தமாகப் பயன்படுத்தத் தொடங்குகிறீர்கள் எனவே நீங்கள் இரண்டாவது புள்ளியில் Fb ஐப் பயன்படுத்துகிறீர்கள் நான் Fb ஐப் பயன்படுத்துகிறேன் பின்னர் fm2 இன் மதிப்பைக் குறைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் இதன் மூலம் பெரிய eccentricity மைய பிறழ்ச்சி fm2 0 ஆக இருக்கும் வரை தொடரும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள் fm2 0 ஆக இருக்கும் என்று நீங்கள் கூறும்போது அது உங்கள் கட்டுப்படுத்தும் நிலையாகும் சுவர் இன்னும் சுருக்கத்தில் உள்ளது ஆனால் எந்த கூடுதல் தருணமும் குறுக்கு பிரிவில் விரிசல் தொடங்குகிறது என்று அர்த்தம் எனவே முதல் மண்டலம் முற்றிலும் சுருக்கத்தில் உள்ளது எனவே இந்த வரம்பிற்குள் உருவாக்கப்பட்ட வெளிப்பாடுகள் P இன் மதிப்புகள் மற்றும் சுவரில் Fb இன் சுவர் அழுத்த விநியோகத்தின் நிலை மற்றும் சுவரின் குறைந்த சுருக்கப்பட்ட விளிம்பில் சுருக்க அழுத்தத்தின் மதிப்புகள் ஆகியவற்றின் அடிப்படையில் கணத்தின் மதிப்புகளை மதிப்பிடவும் எனவே அது மண்டலம் 1 விரிசல் முன்னேற்றம் அடைந்தவுடன் நீங்கள் மண்டலம் 2 விரிசல் முன்னேற்றம் அடைவீர்கள் இங்கே மீண்டும் நீங்கள் கட்டுமானங்களின் இழுவிசை வலிமையைப் பயன்படுத்த விரும்பலாம் கட்டுமான அடியின் இழுவிசை வலிமையின் Ft மதிப்பு போதுமானதாக இருப்பதாக நீங்கள் நினைத்தால் அது கணக்கீடுகளுக்குள் கொண்டு வரப்படலாம் அல்லது புறக்கணிக்கப்படலாம் கட்டுமானங்களின் இழுவிசை வலிமையின் மூலம் கணத் திறனுக்கான பங்களிப்பை நீங்கள் புறக்கணிக்கலாம் அல்லது கணக்கீடுகளில் அதை அறிமுகப்படுத்தலாம் ஆனால் அது மிகச் சிறிய அளவில் இருக்கும் எனவே அந்த கூடுதல் கணக்கீட்டை நீங்கள் அகற்றலாம் எனவே சுவர் விரிசல் தொடங்கியதும் நீங்கள் ஒரு சூழ்நிலையை அடைவீர்கள் கூடுதல் தருணங்களில் முதல் பட்டை மற்றும் பின்னர் இரண்டாவது பட்டி மற்றும் அதனால் இறுக்கமான விசையை அனுபவிக்கத் தொடங்கும் எனவே மண்டலம் 2 என்பது பிரிவின் ஒரு பகுதி சுருக்கத்தில் உள்ளது மீதமுள்ள பகுதி இறுக்கமான விசையில் உள்ளது அதாவது இப்போது மெதுவாக ஒவ்வொரு பட்டியும் இறுக்கமான விசைக்கு வரத் தொடங்கும் சுவரில் உள்ள தருணம் அதிகரிக்கும் போது பட்டியில் உள்ள இழுவிசை அழுத்தம் என்ன பட்டியில் உள்ள இழுவிசை அழுத்தம் எஃகு Fs இல் உங்கள் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை அடைகிறதா என்பதும் அதே கணக்கீடுகள் தொடருமா என்பதும் கேள்விக்குறியாகிறது ஆனால் நீங்கள் ஒரு சூழ்நிலையைப் பார்க்கிறீர்கள் சில நிகரப் பகுதிகள் பதட்டத்தில் உள்ளன எனவே இங்கே நான் பேசுவது என்னவென்றால் இந்த பகுதியை அடியில் ஒரு குறிப்பிட்ட வரம்புடன் பரிசீலிக்க விரும்புகிறீர்களா Ft பொறுத்து பொறுத்து கட்டுமான ஒரு அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை பயன்படுத்த முடியும் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் இங்கே நீங்கள் படுக்கை மூட்டுக்கு செங்குத்தாக இழுவிசை வலிமையைப் பார்க்கிறீர்கள் மற்றும் படுக்கை மூட்டுக்கு இணையாக இல்லை எனவே நீங்கள் அனுமதிக்கக்கூடிய இழுவிசை அழுத்தத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் அதாவது படுக்கை மூட்டுக்கு செங்குத்தாக இறுக்கமான விசைஇருக்கும் திசையில் குறியீட்டால் பரிந்துரைக்கப்பட்ட மதிப்பு சுமார் 0 05 அல்லது 0 01 என்பது உங்களுக்குத் தெரிந்த ஒரு சிறிய மதிப்பு எனவே நீங்கள் அதைப் பயன்படுத்த விரும்புகிறீர்களா என்பதும் கட்டுமானத் தொழிலால் மேற்கொள்ளப்படும் இறுக்கமான விசை தருணத் திறனுக்கான பங்களிப்பை இன்னும் மதிப்பீடு செய்ய வேண்டுமா என்பதுதான் கேள்வி இல்லையெனில் பார்கள் இப்போது சுருக்கத்தில் உள்ளதா அல்லது பார்கள் இறுக்கமான விசைக்கு செல்லத் தொடங்கியுள்ளனவா என்பதை நீங்கள் ஆராய வேண்டும் ஆக குறைந்தபட்சம் ஒரு பட்டையாவது டென்ஷனாகவும் இரண்டு பட்டைகள் டென்ஷனாகவும் மற்ற பார்கள் அமுக்கப்பட்டதாகவும் இருக்கும் இடைநிலை சூழ்நிலைகளில் ஒன்றைப் பார்க்கிறேன் எனவே ஒவ்வொரு கட்டத்திலும் எத்தனை பார்கள் சுருக்கத்தில் உள்ளன எத்தனை பார்கள் இறுக்கமான விசையில் உள்ளன என்பதைப் பார்க்க கட்டுமான அழுத்தத்தின் விநியோகம் இப்போது முக்கோணமாக உள்ளது என்பதை நீங்கள் சரிபார்க்கும் ஒரு சோதனை இது எனவே நாம் இன்னும் ஒரு நேரியல் மீள் விநியோகம் மற்றும் fm1 fm2 0 ஆக மாறும் தருணத்திலிருந்து விநியோகம் என்று கருதுகிறோம் இந்த அழுத்தங்களின் விநியோகம் முக்கோணமானது சுருக்கத்தின் கணக்கீடுகள் வரை மாற்றம் செய்ய வேண்டியிருக்கும் ஏனெனில் சுருக்க அழுத்தங்களின் விநியோகம் இப்போது முக்கோணமாக உள்ளது எனவே இங்கே நீங்கள் அடிப்படையில் ஒவ்வொரு பட்டியிலும் ஒரு சுருக்க விசை விளைவாக அல்லது இழுவிசை விசையை பார்க்கிறீர்களா என்பதை நிறுவ வேண்டும் எனவே நீங்கள் αL ஆல் டென்ஷன் fm2 பக்கத்தைப் பொறுத்து சரிபார்க்கிறீர்கள் இப்போது இந்த αL சுருக்கப்பட்ட மண்டலத்தின் நீளம் தவிர வேறில்லை அது L ஐ விட குறைவாக உள்ளது α 1 ஐ விடக் குறைவாக உள்ளது எனவே சுவர் விரிசல் தொடங்கும் போது சுருக்கப்பட்ட மண்டலத்தின் நீளம் L அல்லது நீளம் L ஐ விட குறைவாக உள்ளது எனவே இப்போது நீங்கள் சுருக்கத்தில் இருக்கும் மண்டலத்திற்கான உங்கள் கணக்கீடுகளில் L க்கு பதிலாக αL இன் மதிப்பைப் பயன்படுத்தப் போகிறீர்கள் எனவே ஒவ்வொரு பட்டியிலும் ஏற்படும் அழுத்த விசை நேர்மறையா அல்லது எதிர்மறையா என்பதைச் சரிபார்க்க முயற்சிக்கிறோம் இப்போது இங்குள்ள கணக்கீடுகள் வரை நீங்கள் நேர்மறை மதிப்புகளைப் பெறுகிறீர்கள் என்றால் நேர்மறை என்பது சுருக்கமாகக் கருதப்படுகிறது மற்றும் அதன் விளைவாக வரும் சக்தியின் எதிர்மறை மதிப்பு இறுக்கமான விசையாக இருக்கும் எனவே நீங்கள் அந்தச் சரிபார்ப்பைச் செய்ய வேண்டும் நீங்கள் இன்னும் சுருக்கப் பக்கத்தில் அமர்ந்திருக்கும் ஒரு பட்டியைப் பார்க்கிறீர்கள் என்றால் முந்தைய வெளிப்பாட்டின் முந்தைய வெளிப்பாடு வழித்தோன்றல் ஆகியவற்றை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீர்கள் ஏனெனில் இப்போது உங்களிடம் முழு நீளம் இல்லை பட்டையானது கட்டுமான பகுதியில் இறுக்கமான விசைஇருக்கும் மண்டலத்தில் இருந்தால் நீங்கள் n 1 க்குப் பதிலாக n ஐப் பார்க்க வேண்டும் இப்போது நீங்கள் nAsi ஐப் பார்க்கிறீர்கள் ஏனெனில் நீங்கள் பார் விட்டத்தை இரண்டு முறை கணக்கிடவில்லை எனவே அந்த காசோலை தேவைப்படுகிறது எனவே C1 C2 C3 மற்றும் C4 ஆகியவற்றின் மதிப்பை மதிப்பிடவும் அல்லது அழுத்தங்களின் உங்கள் முக்கோணப் பரவலை மதிப்பிடும் போது அது இறுக்கமான விசையாக இருக்கலாம் முக்கோண விநியோகத்தின் அடிப்படையில் P M நிறுவப்பட்டது மீண்டும் முக்கோணத்தின் மையப்பகுதியைப் பொறுத்தமட்டில் சுருக்கத்தின் விளைவான மையத்தன்மை பின்னர் இதேபோல் சுருக்கத்தில் உள்ள பட்டிகளில் இருந்து தருணங்களின் கூட்டுத்தொகை மற்றும் சுருக்கத்தில் கட்டுமான பகுதி இதேபோல் C1 C2 C3 C4 மற்றும் Pm ஆகியவற்றிலிருந்து விளைந்த ஒட்டுமொத்த சுருக்கத்தின் மதிப்பீட்டை உருவாக்கவும் இந்த மண்டலத்தில் உள்ள மதிப்பீடுகளும் உங்களிடம் உள்ளன இப்போது நீங்கள் தொடர்பு வரைபடத்தின் இந்த பகுதியைத் தொடர்கிறீர்கள் நீங்கள் அடிப்படையில் சுருக்கத்தில் கட்டுமான வேலையின் கீழ் மற்றும் கீழ் பகுதிகளைக் கருத்தில் கொள்ளப் போகிறீர்கள் நீங்கள் இப்போது அழுத்தங்களின் வரம்புக்குட்பட்ட மதிப்புகளை அடைந்துவிட்டதால் விளிம்பு சுருக்க ஃபைபர் fm1 நீங்கள் ஏற்கனவே அதிகபட்சமாக fb ஆக உள்ளது ஆனால் இப்போது அந்த அதிகபட்சத்துடன் நீங்கள் சுருக்கத்தில் சுவர் குறுக்கு பிரிவில் கிடைக்கும் மண்டலத்தை குறைக்கிறீர்கள் எனவே நீங்கள் α இன் மதிப்பைக் குறைத்து குறுக்குவெட்டில் உள்ள திறன்களின் விநியோகத்தைப் பெறுவீர்கள் அதுதான் இந்த குறிப்பிட்ட மண்டலத்தில் நீங்கள் தொடரலாம் மற்றும் முதல் பட்டி Fs Asi மதிப்பை அடையும் வரை தொடரலாம் அதாவது முதல் பட்டை நன்றாக விளைந்தது ஆனால் அதன் உண்மையான அர்த்தத்தில் கொடுக்கவில்லை ஏனெனில் வேலை அழுத்த அணுகுமுறையில் அது உண்மையில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை விசையின் மதிப்பைத் தாக்கியுள்ளது எனவே நீங்கள் சுவரின் குறுக்குவெட்டின் ஒரு முனை அதிகபட்ச அழுத்த அழுத்தத்தின் அதிகபட்ச மதிப்பில் இருக்கும் நிலையை அடைந்துவிட்டீர்கள் மறுமுனையில் முதல் பட்டை உண்மையில் உங்கள் சமநிலைப் பிரிவான இறுக்கமான விசையில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தை அடைந்துள்ளது உங்களிடம் சமச்சீர் பிரிவு உள்ளது பின்னர் ஆல்பாவின் மதிப்புகளைக் குறைப்பதன் மூலம் கணக்கீடுகளைத் தொடரவும் எனவே நீங்கள் Ti Fs Asi வரை α ஐக் குறைப்பதைத் தொடர்கிறீர்கள் இந்த கட்டத்தில் நீங்கள் சமநிலைப் பகுதியை அடைகிறீர்கள் அந்த புள்ளியை உங்கள் சமச்சீர் பிரிவாகக் குறிக்கவும் மற்றும் கணக்கீடுகளைத் தொடரவும் எனவே இந்த பிரிவில் நான் கீழே உள்ள வெளிப்பாடுகளைப் புகாரளித்துள்ளேன் ஆனால் வெவ்வேறு படிகள் P M தொடர்பு வரைபடத்தின் வெவ்வேறு புள்ளிகள் fm1 இல் நீங்கள் பார்ப்பது போல் கட்டுமான அழுத்த அழுத்தமானது நெகிழ்வு சுருக்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தமாகத் தொடர்கிறது எனவே நீங்கள் பராமரிப்பது Fb ஆனால் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்களோ அது முன்பு போலவே fm2 ஏற்கனவே 0 ஆக உள்ளது பிரிவு ஏற்கனவே விரிசலைத் தொடங்கிவிட்டது இப்போது α இன் மதிப்பு படிப்படியாகக் குறைந்து வருகிறது நீங்கள் α இன் மதிப்பைக் குறைத்துக் கொண்டே இருப்பீர்கள் மேலும் உங்கள் பார்கள் மேலும் மேலும் இறுக்கமான விசைக்கு உள்ளாகுவதைக் காண்பீர்கள் எனவே C 1 C 2 C 3 C 4 மற்றும் Σ P மற்றும் Σ M ஆகியவற்றின் கணக்கீடு மாறுபடும் அது உங்களுடையது மண்டலம் 2 இந்த மண்டலத்திற்குள் உங்கள் சமநிலைப் பிரிவையும் பெறுவீர்கள் மண்டலம் 3 இப்போது கேள்வி என்னவென்றால் நீங்கள் தொடர்ந்து α ஐக் குறைப்பதால் முழுப் பகுதியும் இப்போது விரிசல் அடைந்திருக்கும் நிலைக்கு நீங்கள் வர வேண்டும் எனவே நீங்கள் அடிப்படையில் α ஐ 0 1L போன்ற மதிப்புகளுக்குக் குறைக்கிறீர்கள் மேலும் அதைச் செய்ய எஃகு வலுவூட்டல் பட்டையை அதிகரிக்கும்போது நீங்கள் αL ஐக் குறைக்கும்போது αL குறைக்கும்போது நான்கு பார்களும் இப்போது நிலைக்கு வந்துவிட்டன என்று வைத்துக்கொள்வோம் இழுவிசை அழுத்தம் பின்னர் பட்டியில் உள்ள இழுவிசை அழுத்தம் கட்டுமானத்தின் சுருக்க நிலையை குறைக்கும் எனவே இப்போது நீங்கள் முதல் பட்டியில் இறுக்கமான விசையின் நிலை என்ன என்பதைப் பார்க்க வேண்டும் பின்னர் அதனுடன் தொடர்புடைய இறுக்கமான விசைகட்டுமானங்களுக்கான மீதமுள்ள பகுதியில் சுருக்கமாக இருக்கும் எனவே இதில் பொதுவாக நீங்கள் அனைத்து பட்டிகளையும் இறுக்கமான விசையில் அடைவீர்கள் ஆனால் அனைத்து பார்களும் உண்மையில் உச்ச மதிப்பை அடையுமா இல்லையா என்பது அனுமதிக்கப்பட்ட இழுவிசை விசை fs Asi என்பது பொதுவாகக் காணப்படாத ஒன்று உங்கள் பார்கள் அனைத்தும் இருக்கலாம் அனுமதிக்கப்பட்ட இறுக்கமான விசையின் அதிகபட்ச மதிப்பை அடையவில்லை எனவே நீங்கள் தொடர்ந்து இந்த மண்டலத்தில் α இன் மதிப்பைக் குறைத்துக்கொண்டே இருக்கிறீர்கள் இப்போது இந்த எஃகு அழுத்தங்களைக் கொண்டு fm1 இன் மதிப்பு என்ன என்று மதிப்பிடுகிறது கட்டுமான அழுத்த அழுத்தம் இந்த மதிப்பு உண்மையில் உச்ச மதிப்பை விட குறைவாக இருக்கும் இந்த மதிப்பு உச்ச மதிப்பை விட குறைவாக இருக்கும் மற்றும் உச்ச மதிப்பு இது Fb ஆகும் மேலும் சுருக்கத்தில் இருந்து வரும் மின்தடையின் போது கட்டுமானத்தின் சுருக்கப்பட்ட பகுதி சமரசம் செய்யப்படுகிறது அல்லது இழக்கப்படுகிறது என்பதை நீங்கள் இப்போது காண்பீர்கள் நிச்சயமாக உங்கள் கணக்கீடுகளில் fm 1 கிட்டத்தட்ட 0 க்கு அருகில் இருக்கும் சூழ்நிலையைப் பார்த்து அங்கேயே நிறுத்தலாம் மற்றும் அந்தச் சூழ்நிலையில் சுவரின் வடிவவியலைப் பொறுத்து மற்றும் பார்கள் இருக்கும் இடத்தைப் பொறுத்து அனைத்து பார்களும் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இங்கே அனுமதிக்கக்கூடிய அமுக்க விசை Ti இன் மதிப்பை எட்டவில்லை எனவே அது மாறுபடக்கூடிய ஒன்று இந்த வழக்கில் மூன்று பார்கள் fs Asi ஐ அடையலாம் அதேசமயம் ஒரு பட்டி fs Asi ஐ விட குறைவாக உள்ளது எனவே அந்த நிலை எதிர்பார்க்கப்படுகிறது எனவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்றால் சமநிலைப் பிரிவை அடைந்துவிட்டதால் உங்கள் பட்டிகளில் ஒன்று உண்மையில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தை அடைந்துள்ளது நீங்கள் எஃகில் அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தத்தைப் பயன்படுத்துவீர்கள் எனவே Fs தொடர்புடைய அனுமதிக்கப்பட்ட கட்டுமான அழுத்த அழுத்தம் என்ன கட்டளையிடும் இது இனி Fb ஆகப் போவதில்லை ஆனால் Fb ஐ விடக் குறைவாக இருக்கும் ஆனால் டென்ஷன் ஸ்டீலால் நிர்வகிக்கப்படும் இறுக்கமான விசையால் நிர்வகிக்கப்படுகிறது எனவே மண்டலம் 3 இல் வித்தியாசம் என்னவென்றால் fm1 ஆனது Fb க்கு சமமான மதிப்பாக முன்னரே தீர்மானிக்கப்படவில்லை ஆனால் Fs இன் மதிப்பு என்ன என்பதன் அடிப்படையில் fm1 மதிப்பிடப்படுகிறது எனவே குறுக்குவெட்டு மற்றும் Fs இன் மதிப்பின் வடிவவியல் மீண்டும் fm 1 இன் மதிப்பு என்ன என்பதைக் குறிக்கும் பின்னர் உங்கள் எல்லா பார்களும் இறுக்கமான விசையில் உள்ளதா அல்லது நாம் முன்பு பார்த்த அதே வெளிப்பாடுகளுடன் சுருக்கத்தில் சில பார்கள் உள்ளதா என்பதை நீங்கள் மீண்டும் சரிபார்க்கலாம் மதிப்பீடு C 1 C 2 C 3 C 4 அல்லது அவை T1 T2 T3 T 4 ஆகலாம் மீண்டும் மதிப்பிடவும் சுருக்கமானது முக்கோண முறையில் விநியோகிக்கப்படுகிறது அமுக்க அழுத்தங்கள் முக்கோண முறையில் விநியோகிக்கப்படுகின்றன நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துவீர்கள் கட்டுமானம் மூலம் செயல்படுத்தப்பட்ட சுருக்கம் ஆகும் வடிவவியலில் இருந்து விளைவில் உள்ள eccentricity மைய பிறழ்ச்சி மற்றும் பின்னர் கணம் மொத்த கணம் மற்றும் மொத்த அச்சு விசை விளைவாக மண்டலம் 3 இல் பிரிவை முடிக்க மதிப்பிடப்பட்டுள்ளது எனவே மண்டலம் 3 ஆனது இழுவிசை அழுத்தமான Fs உடன் தொடர்புடைய f m1 என்ன என்பதை நீங்கள் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும் மேலும் இந்த மதிப்பைத் தொடர்வது இப்போது சமச்சீர் பிரிவின் மதிப்பைக் காட்டிலும் குறைவாக உள்ளது அதனால்தான் α இப்போது சமச்சீர் பிரிவில் உள்ள நிலையை விட குறைவான மதிப்பில் உள்ளது பிறகு நீங்கள் நான்காவது மண்டலத்தை வைத்திருக்க விரும்பும் சூழ்நிலைக்கு செல்வீர்கள் அதாவது உங்களிடம் fm1 0க்கு சமம் எனவே இந்த மண்டலம் நான்காவது மண்டலம் கட்டுமான அழுத்தம் 0 ஐ எட்டியுள்ளது என்று நீங்கள் குறிப்பிடுவீர்கள் அதாவது நீங்கள் இறுக்கமான விசையில் உள்ள பட்டைகள் மட்டுமே உள்ளன அடிப்படையில் அச்சு சக்தி திறன் இல்லை சுருக்கம் இல்லை இதன் விளைவாக முழு பகுதியும் இறுக்கமான விசையில் உள்ளது பார்கள் அனைத்தும் அவற்றின் Fs மதிப்புகளில் இருக்கலாம் எனவே உங்களிடம் ஒரு கணம் திறன் உள்ளது ஆனால் அச்சு சக்தி திறன் 0 ஆகும் எனவே நீங்கள் P M தொடர்புகளின் அடுத்த முக்கியமான புள்ளியை அடைகிறீர்கள் அங்கு P என்பது 0 க்கு சமம் M ஒரு குறிப்பிட்ட மதிப்பை அடைந்துள்ளது எனவே இது தொடரும் பிரிவுகள் மட்டுமே எனவே இப்போது 0 க்கு சமமான பிரிவு fm 1 இல் உங்களுக்கு அச்சு சுமை திறன் மட்டும் கணம் திறன் இல்லை இதன் விளைவாக பார்கள் கொண்டு செல்லும் இழுவிசை விசையின் அடிப்படையில் எதுவும் இல்லை ஆனால் Fs ஆக Asi எனவே நீங்கள் நான்கு மண்டலங்களை இப்படித்தான் பார்ப்பீர்கள் இப்போது நாம் இங்கே என்ன செய்தோம் என்பது சுருக்க வலுவூட்டல் கணத்தின் திறனுக்கு தொடர்ந்து பங்களிக்கிறது என்று கருதுவதாகும் இறுக்கமான விசைமற்றும் சுருக்க திறன் ஆகிய இரண்டிற்கும் வலுவூட்டலைப் பயன்படுத்துகிறோம் எனவே அந்த பங்களிப்பை புறக்கணிப்பது ஒரு வழி எனவே இந்த பார்கள் 0 ஐ விட அதிகமாக C இன் மதிப்பைக் காட்டுகின்றன அதாவது சுருக்கத்தை 0 ஆக அமைக்கவும் மற்றும் சுருக்க வலுவூட்டலைப் புறக்கணிக்கும் P M தொடர்பு வளைவைப் பார்க்கவும் நீங்கள் செய்யக்கூடிய விரைவான சோதனை ஆகும் எனவே நீங்கள் செய்யக்கூடிய எளிய சோதனைகள் ஒரு வரையறுக்கப்பட்ட அனுமதிக்கப்பட்ட இழுவிசை அழுத்தம் இருப்பதாக நீங்கள் கருதினால் கட்டுமானதிற்காக நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் அது கணத்தின் திறனுக்கு எவ்வளவு பங்களிக்கிறது சுருக்க வலுவூட்டலை நீங்கள் கருத்தில் கொண்டால் அது கணத்தின் திறனுக்கு எவ்வளவு பங்களிக்கும் இந்த P M தொடர்பு வளைவுகள் எவ்வாறு அடுக்கி வைக்கப்படுகின்றன எனவே நீங்கள் அந்த வகையான P M தொடர்பு வளைவைப் பெறுவீர்கள் இது மூடப்படுவதற்கான காரணம் என்னவென்றால் நாம் ஒரு முனையில் சுருக்கத்தில் உச்ச திறனுடன் தொடங்குகிறோம் எனவே அனுமதிக்கப்பட்ட அழுத்த அழுத்தத்தைப் பொறுத்த வரையில் நீங்கள் அதை மூடிவிடுகிறீர்கள் எனவே அது விரிசல் வரை உங்கள் மண்டலம் 1 ஆக இருக்கும் எனவே வரைபடத்தின் மேல் பகுதி இந்த பகுதி மண்டலம் 1 ஆகும் பின்னர் சுவர் விரிசல்களுக்குப் பிறகு சுவர் விரிசல்கள் உங்கள் மண்டலம் 2 கணக்கீடுகளுக்குள் வருவீர்கள் அங்கு நீங்கள் சுருக்கப்பட்ட நீளம் ஆல்பா L ஐக் குறைக்கிறீர்கள் பின்னர் நீங்கள் இந்த நிலையில் சமநிலையான பகுதியை அடைகிறீர்கள் சமச்சீர் பகுதியை அடைந்ததும் நீங்கள் தொடர்ந்து αL ஐக் குறைப்பீர்கள் ஆனால் பார்கள் அவற்றின் அனுமதிக்கப்பட்ட அழுத்தங்களை அடைந்தவுடன் அனுமதிக்கப்பட்ட எஃகு இழுவிசை அழுத்தம் என்ன என்பதை அடிப்படையாகக் கொண்டு fm1 ஐக் கணக்கிடுவீர்கள் அது உங்கள் மண்டலம் 3 ஆகவும் இறுதியாக மண்டலம் 4 ஆகவும் இருக்கலாம் நீங்கள் அனைவரும் இருக்கும் பகுதியில் பூஜ்ஜிய அச்சு சக்தி திறன் மற்றும் பிரிவில் ஒரே கணம் திறன் ஆகியவற்றைக் கருத்தில் கொள்கிறீர்கள் எனவே முக்கியமான புள்ளிகள் அச்சு விசை திறன் மட்டுமே இருக்கும் கணம் திறன் இல்லை பின்னர் சமநிலை பிரிவு மற்றும் இறுதியாக உங்களிடம் ஒரே கணம் திறன் உள்ளது அச்சு சக்தி திறன் இல்லை மற்றும் இடையில் உள்ள நான்கு மண்டலங்கள் எனவே நிச்சயமாக இப்படித்தான் வரம்பு நிலை அணுகுமுறைக்காக இதைச் செய்வது உங்களுக்குத் தெரிந்திருக்கலாம் எனவே ஒரு பயிற்சியானது இடைவினை மேற்பரப்பை உருவாக்குவதற்கான வரம்பு நிலை அணுகுமுறையுடன் ஒப்பிட்டு பின்னர் வேலை அழுத்த அணுகுமுறையைப் பயன்படுத்தி நீங்கள் உருவாக்கிய பரஸ்பர மேற்பரப்பைப் பார்க்கவும் மற்றும் அதே பிரிவில் எவ்வளவு கணம் திறனைக் கருத்தில் கொள்ள முடியும் என்பதைப் பார்க்கவும் ஒரு வித்தியாசமான அணுகுமுறை ஆகும் எனவே உங்களின் அடுத்த பணியானது வலுவூட்டப்பட்ட கட்டுமானச் சுவர்களுக்கான P M தொடர்புகளை முழுமையாகச் சமாளிக்கப் போகிறது நான் இந்த பகுதியை முடிப்பதற்கு முன் நான் தொட விரும்பும் ஒன்று உள்ளது மற்றும் அது ஒரு கட்டுமான சுவருக்கான P M தொடர்பு நடத்தை ஆகும் இந்த குறிப்பிட்ட பயிற்சி உண்மையில் ஒரு கட்டமைப்பு தீர்வாக வலுவூட்டப்பட்ட கட்டுமான திறன்களில் இருந்து மிகவும் அறிவுறுத்துகிறது இப்போது P M தொடர்பு வளைவைப் பொறுத்த வரையில் நான் ஏன் கூறுகிறேன் ஏனென்றால் நீங்கள் ஒரு கட்டுமான சுவரைப் பார்த்தால் நீங்கள் P M தொடர்பு வளைவைப் பார்த்தால் நாம் இந்த இடத்தில் உள்ள அச்சு விசைத் திறனைப் பார்க்கிறோம் நான் குறுக்கு பிரிவில் மேலும் மேலும் எஃகு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் அடிப்படையில் அது விரிசல் பிறகு நீங்கள் சுவரில் அதிகரித்த திறன் பார்க்க முடியும் நான் எவ்வளவு எஃகு வைக்கிறேன் என்பதைப் பொறுத்து சுவரில் திறன் அதிகரிப்பதை நீங்கள் காண்பீர்கள் விரிசலுக்குப் பிறகுதான் பங்களிக்கப் போகிறது இப்போது சுவரில் அச்சு அழுத்தத்தின் அளவு மிக அதிகமாக இருந்தால் சரி அதிகபட்ச அனுமதிக்கப்பட்ட அழுத்தமாக குறியீடு என்ன அனுமதிக்கிறது என்பதைப் பற்றி சிந்திக்க வேண்டாம் சுவரில் உள்ள அழுத்த அழுத்தம் மிக அதிகமாக உள்ளது அது அனுமதிக்கும் வரம்புக்கு அருகில் உள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அச்சு அழுத்த விகிதத்தைப் பொருத்தவரை அந்த மண்டலத்தில் நாம் எங்கோ இருக்கிறோம் என்று வைத்துக்கொள்வோம் சுருக்கத்தின் காரணமாக அச்சு அழுத்தத்தின் அளவு கட்டுமான வலிமையால் வகுக்கப்படுகிறது அல்லது இந்த விஷயத்தில் சுருக்கத்தில் அனுமதிக்கப்பட்ட அழுத்தத்தால் வகுக்கப்படுகிறது நமக்கான தொடர்பு மேற்பரப்பு ஆனால் நீங்கள் கட்டுமானங்களை எடுத்துக்கொண்டால் நீங்கள் கட்டுமான அமைப்பாக கட்டுமானத்தை எடுத்தால் நீங்கள் ஒரு கட்டுமான கட்டமைப்பில் வெட்டு சுவர்கள் மற்றும் சுமை தாங்கும் சுவர்களைப் பார்த்தால் பொதுவாக இருக்கும் சுருக்கத்தின் அளவு சுருக்கத்தின் திறனுடன் ஒப்பிடுகையில் மிகவும் குறைவாக இருக்கும் இது சுருக்கத்தில் நன்றாக இருக்கும் ஒரு பொருள் அதாவது பெரும்பாலும் நீங்கள் தொடர்பு வரைபடத்தின் கீழ் பகுதியில் இருப்பதை உறுதி செய்யும் P M ஐப் பொறுத்தவரை இரண்டு அடுக்குமூன்று அடுக்கு அமைப்புகளைப் பார்த்தாலும் சுவரில் உள்ள அச்சு அழுத்த நிலை நீங்கள் மிகவும் உயரமான கட்டுமான கட்டமைப்புகளை உருவாக்காததாலும் சுருக்கத்தின் வலிமைக்கு அருகில் எந்த வகையிலும் வலிமைக்கு அப்பால் செல்ல குறியீடு உங்களை அனுமதிக்காததாலும் அச்சு அழுத்த நிலை நீங்கள் கீழ் பகுதியில் இருப்பதை உறுதி செய்யும் அச்சு விசை தருண தொடர்பு வரைபடம் இப்போது அது ஏன் நல்லது இது இரண்டு கண்ணோட்டங்களில் நல்லது முதலில் இது சுவரில் உள்ள கணம் திறன் அல்லது சுவரில் வெட்டு உதவிக்கு எஃகு வலுவூட்டல் வழங்குவது பயனுள்ளதாக இருக்கும் எனவே நான் வடிவமைக்கும் மேலும் மேலும் எஃகு வலுவூட்டலுடன் நான் சிறந்த தருணத் திறனைப் பெற முடியும் எனவே அச்சு அழுத்த விகிதங்கள் இந்த மண்டலத்தில் இருக்கும்போது பிளேனில் உள்ள திறன்கள் அதிகரிக்கப்படும் அது ஒரு விஷயம் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அச்சு அழுத்த விகிதங்கள் சிறியதாக இருக்கும் ஏனெனில் நீங்கள் முழு சுவர் குறுக்குவெட்டைப் பார்க்கிறீர்கள் இது நெடுவரிசைகளாக இருந்தால் இந்த அச்சு அழுத்த விகிதங்கள் அதிகமாக இருக்கும் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா முழு கட்டமைப்பும் சுமை தாங்கும் சுவர்களால் உருவாக்கப்படவில்லை என்றால் அவை நெடுவரிசைகளால் செய்யப்பட்டிருந்தால் அதே மாதிரியான திட்டப் பகுதிக்கு அச்சு அழுத்த விகிதம் பொதுவாக அதிகமாக இருக்கும் எனவே சுமை தாங்கும் சுவர்கள் இருப்பதால் தான் இப்போது நீங்கள் P M இன்டராக்ஷன் வளைவைப் பார்த்து P M இன்டராக்ஷன் வளைவில் உள்ள வெவ்வேறு இடங்களைப் பார்த்தால் அந்தப் பகுதிக்கு நான் ஒரு கண வளைவு வரைபடத்தை வரைந்தால் பிரிவு பகுப்பாய்வின் அடிப்படையில் வழக்கமான தருண வளைவுகளைப் பெறுவீர்கள் இப்போது P M தொடர்புகளின் ஒவ்வொரு புள்ளிக்கும் அந்த பகுதிக்கு நான் கண வளைவை மதிப்பிடுகிறேன் என்றால் அச்சு அழுத்த விகிதங்கள் அதிகமாக இருக்கும் போது அல்லது அச்சு சுமை தேவை அதிகமாக இருக்கும் தருணத்தின் வளைவு நீங்கள் மிகவும் உடையக்கூடிய நடத்தையைக் கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் அந்தப் பிரிவுகளில் வளைவுகள் குறைவாக இருக்கும் நீங்கள் கீழே வரும்போது நீங்கள் கீழே வரும்போது வளைவுகள் சிறந்த நீர்த்துப்போகும் தன்மையைக் காண்பிக்கும் மேலும் அச்சு அழுத்த விகிதங்கள் குறைவாக இருக்கும் இந்த மண்டலங்களுக்கு நீங்கள் வரும்போது கணம் வளைவு நல்ல விரும்பத்தக்க நீர்த்துப்போகும் தன்மையைக் காண்பிக்கும் எனவே மிகக் குறைந்த டக்டிலிட்டி கொண்ட கண வளைவுக்கான இந்த சூழ்நிலை பூகம்ப எதிர்ப்பைப் பொறுத்த வரையில் நல்ல டக்டைல் செயல்திறனுக்கு உத்தரவாதம் அளிக்காது அச்சு அழுத்த விகிதங்கள் அதிகமாக இருக்கும் போது நீங்கள் எவ்வளவு எஃகு அங்கு வைக்க விரும்புகிறீர்களோ அதை நீடிக்க முடியாது எனவே ஒரு அச்சுக்கலையாக சுமை தாங்கும் சுவர்களின் கட்டுமானம் குறைந்த அச்சு அழுத்த விகிதங்களின் சாத்தியத்தை உங்களுக்கு வழங்குகிறது எனவே நீங்கள் ஒரு P M தொடர்பு மண்டலத்தில் இருக்கிறீர்கள் கணிசமான அளவு நல்ல இழுக்கும் நடத்தையை நிரூபிக்கிறது எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான என்பது நில அதிர்வு தீர்வுகளுக்கு ஒரு சிறந்த தேர்வாகும் அது நல்ல நீர்த்துப்போகும் தன்மை பூகம்பங்களில் நல்ல சிதைவு திறன் ஆகியவற்றை வழங்குகிறது இந்த ஒற்றை அம்சம் உண்மையில் தருண எதிர்ப்பு சட்டங்களை விட மிக உயர்ந்த ஒரு வகையாக ஆக்குகிறது கணம் எதிர்ப்பு சட்டங்கள் வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் தூண்கள் கொண்ட சட்ட கட்டுமானங்கள் உடனடி பிரச்சனை என்னவென்றால் நீங்கள் கணம் தொடர்பு வரைபடத்தின் P M வரைபடத்தின் கீழ் பகுதியில் இருக்க மாட்டீர்கள் அதிக அச்சு அழுத்த விகிதங்கள் காரணமாக நீங்கள் அதிக பகுதியில் இருப்பீர்கள் மேலும் அதிக அச்சு அழுத்த விகிதங்கள் இருப்பதால் நீங்கள் எவ்வளவு எஃகு அதில் வைக்க விரும்புகிறீர்கள் என்பது கணம் வளைவுகளில் நீடிக்கக்கூடிய நடத்தையைப் பெற மாட்டீர்கள் எனவே வலுவூட்டப்பட்ட கான்கிரீட் கணம் எதிர்ப்பு பிரேம்கள் ஒரு குறிப்பிட்ட வரம்பிற்கு அப்பால் விரும்பத்தக்க டக்டிலிட்டியை உங்களுக்கு வழங்க முடியாது அதேசமயம் பூகம்ப சக்திகளைப் பொறுத்த வரையில் நல்ல சிதைவு நடத்தையை அடைவதற்கான வாய்ப்பை வழங்கும் கட்டமைப்பு ரீதியான தீர்வு இங்கே உள்ளது எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமானங்களின் நில அதிர்வு நடத்தை பற்றிய இலக்கியங்களில் இது மிகவும் விரிவாக விவாதிக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள் மேலும் இந்த குறிப்பிட்ட அம்சத்துடன் P M தொடர்பு விவாதத்தை முடிக்க விரும்பினேன் எனவே வலுவூட்டப்பட்ட கட்டுமான வேலையின் நல்ல இழுக்கும் நடத்தையின் நிரூபணமாக நீங்கள் செய்யும் P M தொடர்புகளை நீங்கள் மதிக்கிறீர்கள்